இப்பொழுது நான் உங்களுக்கு நியூட்டன் ரிங்ஸ் சோதனை பற்றி விளக்க உள்ளேன் இதுதான் நியூட்டன் ரிங்ஸ் சோதனையின் அமைப்பாகும் இந்தஅமைப்பானது ஒரு ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் மற்றும் ஒரு கிளாஸ் பிளேட் இந்த இரண்டையும் உள்ளடக்கியது இது ஒரு கிளாஸ் பிளேட் இதை 45 டிகிரி கோணத்தில் வைக்கிறோம் இந்தக் கோணத்தை மாற்றமுடியும் இது நான் ஏற்கனவே கவனித்த நியூட்டன் ரிங்ஸ் அமைப்பாகும் உங்களுக்கு முதலில் நான் காண்பிக்கிறேன் இது ஒரு கிளாஸ் தட்டு இது சோடியம் ஒளி மூலம் சோடியம் ஒளி மூலத்தின் முன் ஒரு லென்ஸ் உள்ளது ஒளியானது இங்கிருந்து வந்து இதன் மேல் விழுகிறது இந்த கிளாஸ் பிளேட் ஆனது 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஒளிக்கதிர்கள் ஆனது ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் மேல் விழுகிறது இது ஒரு மிக எளிய அமைப்பாகும் நாம் முதலில் குறுக்கீட்டு விளைவின் பட்டைகளை பெறவேண்டும் அதற்கு இந்த சோதனையை அமைக்க வேண்டும் சோதனையை அமைப்பதற்கு இதுதான் ஒளி மூலம் ஒளிக்கதிர்களை இணையாக பெறுவதற்கு நாம் கான்வெக்ஸ் லென்ஸை இங்கே வைக்கிறோம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்பொழுது ஒளிக்கதிர்கள் இணையாக வருகிறது நான் இப்பொழுது பட்டைகளை பார்ப்பதற்காக இந்த கிளாஸ் பிளேட்டை சுற்றுகிறேன் தெளிவான பட்டைகளை பார்க்கும் பொழுது நான் இதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்க வேண்டும் அதாவது இந்தப் இடத்தில் இந்த அமைப்பானது 45 டிகிரி கோணத்தில் உள்ளது இந்த இணையான கதிர்கள் ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் மற்றும் கண்ணாடி தட்டு இரண்டிற்கும் செங்குத்தாக உள்ளது இதுதான் மைக்ராஸ்கோப் இதன் வழியாக நான் இப்பொழுது பட்டைகளை பார்க்கிறேன் நான் நியூட்டன் ரிங்ஸ்களின் விட்டத்தை அளக்க வேண்டியுள்ளது இதுதான் அளவுகோல் இதை நான் உபயோகிக்கிறேன் இதை என்னால் மாற்ற முடியும் இதனுடைய இடப்பெயர்ச்சி இடத்தை என்னால் மாற்ற முடியும் ஒரு சுற்றுக்கு 1 வீதம் இது மாறுகிறது இந்த வட்ட அளவுகோலில் 100 டிவிஷன்ஸ் உள்ளது ஒரு சுற்றுக்கு ஒரு மில்லிமீட்டர் நகர்கிறது இதனுடைய மீச்சிற்றளவை 0 001 இது திருகு மானி ஐ ஒத்திருக்கிறது இதை ரீடிங் எடுப்பதற்கு உபயோகப்படுத்துகிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியபடி மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோமென்றால் நியூட்டன் ரிங்ஸ் பார்க்கலாம் இதன் வழியாக பார்ப்பதற்கு பதிலாக நாம் மொபைல் கேமராவின் வழியாக பார்க்கலாம் இதுதான் கிராஸ் வயர் இவைகள்தான் நியூட்டன் ரிங்ஸ் ன் ஒரே மையம் உடைய வட்டங்கள் இது மையமானது இது அகலமாக இருக்கிறது இதற்கு வெளிப்புறமாக நமக்கு பிரைட் பட்டைகள் மற்றும் கரும் பட்டைகள் கிடைக்கின்றன இங்கிருந்து நாம் பிரைட் பட்டைகளை 1 2 3 4 5 என்று 10 வரை எண்ண வேண்டும் இதை நாம் n 10 என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நாம் இடமிருந்து இதை நகர்த்தலாம் ஒவ்வொரு பிரைட் பட்டை மற்றும் கரும் பட்டையின் அளவுகளை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் வலது பக்கம் உள்ள 10 பட்டைகளின் அளவையும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இப்போது வட்டங்களின் விட்டத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பது பற்றி பார்க்கலாம் இப்பொழுது இதனுடைய கோணத்தை மாற்றினால் இவை அனைத்தும் மறைந்து விடுகின்றன என்பதை உங்களுக்கு காட்ட முடியும் நான் இப்பொழுது கிளாஸ் பிளேட்டின் கோணத்தை மாற்றுகிறேன் இப்பொழுது இது 45 டிகிரி கோணம் இல்லை இப்பொழுது அனைத்து பட்டைகளும் மறைந்து விடுகின்றன இப்பொழுது மீண்டும் பழைய பொசிஷனுக்கு மாற்றுகிறேன் இப்போது மீண்டும் நமக்கு பட்டைகள் தெரிகின்றன அதாவது கிளாஸ் பிளேட்டின் கோணம் 45 டிகிரி இருக்கும்பொழுது நமக்கு தெளிவான பட்டைகள் தெரிகின்றன இந்த மாதிரியாக நாம் இதை மாற்ற வேண்டும் இது மிகவும் சென்சிட்டிவ் ஆக உள்ளது இப்பொழுது மைக்ரோ மீட்டர் இன் ஸ்க்ரூவை நான் சுற்றுகிறேன் 1 2 என்று சுற்றுகிறேன் இப்பொழுது கேமராவின் பார்வையை விட்டு வெளியே செல்கிறது சிறிது கடினமாக இருக்கிறது நாம் மிக கவனமாக பார்த்து சோதனையை செய்ய வேண்டும் நான் இப்பொழுது மைக்ராஸ்கோப் பார்த்து தெளிவான ரீடிங் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இப்பொழுது இதுதான் கான்வெக்ஸ் லென்ஸ் இதுதான் ஒளி மூலம் இதுதான் துவாரம் இதன் வழியாகத்தான் ஒளி வருகிறது இப்பொழுது இந்த லென்சை இங்கு வைக்கிறேன் நாம் இதை இணையான கதிர் களாக மாற்ற வேண்டும் பட்டைகள் தெளிவாக தெரிவதற்காக நான் லென்சின் பொசிஷனை சிறிது மாற்றி அமைக்கிறேன் அதாவது ஒளி மூலமானது லென்ஸின் குவிய தூரத்தில் இருக்கிறது இப்பொழுது இணையான கதிர்கள் வருகிறது ஏற்கனவே கூறியபடி அது கிளாஸ் தட்டின் மேல் விழுகிறது நான் கோணத்தை மாற்றமுடியும் இந்த அமைப்பை நான் இவ்வாறு செய்யவேண்டியிருக்கிறது வளைவு ஆரமானது மிகவும் சிறியது அதனால் அதை நீங்கள் பார்க்க முடியாது ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸின் அடிப்பகுதி ல் கிளாஸ் பிளேட் உள்ளது இது ஒரு தட்டையான பகுதி வளைந்த பகுதி கிடையாது வளைந்த பகுதியானது உள்ளே இருக்கிறது அதனால் பார்ப்பது கடினம் ஆனால் இது ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் மற்றும் கிளாஸ் பிளேட்சேர்ந்ததாகும் வளைவு ஆரமானது மிகவும் சிறியது மேலும் ஒளி புக கூடியது அதனால் உங்களால் பார்க்க முடியாது இப்பொழுது ஒளியானது வருகிறது இது கிடை மட்டத்தில் இருக்கிறது இப்பொழுது 45 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டுள்ள கிளாஸ் பிளேட்டை உபயோகப்படுத்தி நாம் இதை ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் மற்றும் தட்டின் மேல் செங்குத்தாக விழ வைக்கிறோம் வளைந்த பகுதி மற்றும் கிளாஸ் பிளேட்டின் அடிப்பகுதி இவற்றின்அமைப்பின் மேல் ஒளி விழுந்து எதிரொலிக்க பட்டு நமக்கு இமேஜ் உருவாகிறது இந்த இரண்டு எதிரொலிக்க பட்ட கதிர்களும் செங்குத்தாக மேலே செல்கின்றன பின்குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்துகின்றன நான் இப்பொழுது அவற்றை பார்க்கிறேன் இப்பொழுது நான் மையத்தை பார்க்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே மொபைல் கேமராவில் காண்பித்திருக்கிறேன் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த கிடைமட்ட தளத்தில் உள்ள அளவுகோலின் மீச்சிற்றளவை குறித்துக்கொள்ள வேண்டும் மைக்ரோ மீட்டர் இன் அளவு போன்றதுதான் இந்த கிடைமட்ட அளவுகோலின் மீச்சிற்றளவு என்பது நான் சொன்னபடி இப்பொழுது சுற்றுகிறேன் இப்பொழுது இதன் அளவு 0 இப்பொழுது 2 ஆம் இந்த டிவிஷன் இன் அளவு 1 மில்லி மீட்டர் இதை நான் சுற்றுகிறேன் 10 டிவிஷன்20 30 இதே மாதிரியாக7080 90 100 என்று சுற்ற வேண்டும் பிறகு மீண்டும் இங்கே வர வேண்டும் இப்பொழுது 2 ஒரு மில்லி மீட்டர் நகர்தல் என்பது ஒரு கணக்கீடு ஆகும் அதாவது100 டிவிஷன் எனில் மீச்சிற்றளவு என்பது1 100 நியூட்டன் ரிங்ஸ் இன் வட்டத்திற்கானஅட்டவணையில் மீச்சிற்றளவு மதிப்பை மில்லி மீட்டரில் குறித்துக் கொள்கிறேன் நியூட்டன் ரிங்ஸ் இன் எண்ணிக்கை முதலில் n என்று எடுத்துக்கொள்வோம் இதைமையத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது எத்தனை வட்டங்கள் இருக்கிறது என்பது சொல்வது கடினம் எனவே நாம் இப்பொழுது ஒருபுறமாக நகர்வோம் மையத்தை n ஆவது பட்டை என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது n பிளஸ்1 n பிளஸ்2 n பிளஸ்3 n பிளஸ்4 n பிளஸ்5 n பிளஸ்6 n பிளஸ்7 n பிளஸ்8 n பிளஸ்9 n பிளஸ் 10 என்று எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது இடதுபுறம் ரீடிங் எடுப்பதற்காக நகர்த்துவோம் இப்பொழுது n பிளஸ் 10 ரீடிங் கை நான் எடுத்துக்கொள்கிறேன் பிறகு1பிறகு2பிறகு3பிறகு4பிறகு5பிறகு6பிறகு7பிறகு8பிறகு9 பிறகு10 இந்த இடமானது இடதுபுறமாக உள்ளது நான் இப்பொழுது இந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் எந்த இடம் என்பதுஒரு பொருட்டல்ல நான் இடது புறத்தில் உள்ள இடத்தில் இருக்கிறேன் இந்த சோதனைக்கு இது எதிர்ப்புறமாக உள்ளது எந்தப் பக்கம் என்பது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் இது மையத்தைப் பொறுத்து சமச்சீராக உள்ளது இப்பொழுது மெயின் ஸ்கேல் அளவை குறித்துக் கொள்கிறேன் இது இரண்டாவது புள்ளி இப்பொழுது நான் 2 1 என்பதை பார்க்கிறேன் 1 அல்லது மில்லி மீட்டரில் 21 மில்லிமீட்டர் நான்21 மில்லிமீட்டர் என்று எழுதுகிறேன் இப்பொழுது நான் வட்ட அளவுகோலில் என்ன ரீடிங் இருக்கிறது என்பதை பார்க்கிறேன் அது 43 என்று இருக்கிறது மொத்த ரீடிங் 21 மில்லிமீட்டர் இது 0 1 அதாவது 0 43 மில்லிமீட்டர் நான் இப்பொழுது பழைய இடத்திற்கு செல்கிறேன் அதாவது n பிளஸ் 9 மீண்டும் இந்த ரீடிங்கை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்ததாக 8 அடுத்தது 7 இதே மாதிரியாக நாம் தொடர்ந்து அனைத்து வட்டங்களிலும் ரீடிங் எடுக்க வேண்டும் பிறகு மையத்தை கடந்து அடுத்த பக்கத்திற்கு சென்று n பிளஸ் 1 பிறகு n பிளஸ் 2 என்று எடுக்க வேண்டும் இந்த கிராஸ் வயர் வட்டத்தின் தொடுகோடு என்று சொல்லலாம் நாம் வட்டத்தின் விட்டம் வழியாக மையத்திலிருந்து ஒரு கோடு வரைந்தால் அது தொடு கோடாக இருக்கும் இதே மாதிரி ஆக அடுத்த 2 பிறகு3 பிறகு4 என்று அடுத்த பக்கத்தில் உள்ள ரீடிங் களையும் நாம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு அளவின் வித்தியாசத்தை எப்படி கணக்கிடுவது இந்த மதிப்புதான் R1 இது R2 இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் தான் நமக்கு கிடைக்கும் விட்டமாகும் இவ்வாறாக n பிளஸ்10 n பிளஸ் 9 நாம் எடுக்க வேண்டும் இது விட்டத்தின் ஸ்கொயர் ஆகும் விட்டத்தின் ஸ்கொயர் வித்தியாசத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று நான் கூறியுள்ளேன் அதாவது n பிளஸ்10 மற்றும் n பிளஸ்1 வித்தியாசமாகும் இதை நாம் D n m 1 D n m 2 என்பது Dn 10 Dn 9என்று எழுதுகிறோம் இங்கு m 1 m 2 9 பிறகு D n m 1 D n m 2 என்பது Dn 9 - D n 1 எனில் m 1 m 2 8 பிறகு Dn 8 Dn 1 எனில் m 1 m 2 7 இவ்வாறு நாம் வித்தியாசத்தை கணக்கிட்டால் நமக்கு 9 ஆவது வட்டத்தின் வட்டம் 8ஆவது வட்டத்தின் விட்டம் 7ஆவது வட்டத்தின் விட்டம் என்று கிடைக்கும் நான் ஏற்கனவே கூறியபடி ஒரு வரைபடம் வரையலாம் இவ்வாறாக m1 மற்றும் m2 மதிப்புகளை வெவ்வேறாக வைத்துக்கொண்டு m1 m2 என்பது 98 7குறைத்துக்கொண்டே 1 வரும்வரை ரீடிங் எடுத்துக்கொள்ளவேண்டும் இப்பொழுது வரைபடத்தில் உங்களுக்கு நேரான கோடு கிடைக்கிறது இதற்கு நீங்கள் ஸ்லோப் வரைய வேண்டும் இப்பொழுது slope 4λ மூலம் வட்டத்தின் விட்டம் R கணக்கிடலாம் இதுதான் வரைபடம் மூலம் நாம் கணக்கிடும் மிகச் சிறந்த முறையாகும் அல்லது நீங்கள் அலை நீளத்தை ஒவ்வொரு வரிக்கும் கண்டுபிடித்து ஆவரேஜ் அலை நீளத்தை கண்டுபிடிக்கலாம் நான் உங்களுக்கு கணக்கிடும் பொழுது மீச்சிற்றளவு என்பது 0 01 மில்லிமீட்டர் என்று கூறியிருந்தேன் இதை நாம் வரைபடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் படத்திலிருந்து n 10 மற்றும் n1 இவற்றிற்கு சமமான D ன் மதிப்பிற்கான எரர் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் D வித்தியாசமானது அதற்கு சமமான m1 மற்றும் m2 வித்தியாசமாகும் இந்த மதிப்பிற்கு நீங்கள் ஆவரேஜ் எரர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையென்றால் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது மிகவும் எளிதான சோதனை ஆனால் வட்ட வடிவ பட்டைகள் பெறுவது சிறிது கடினமானது ஆனால் வட்டங்களில் அளவு எடுக்கும் பொழுது நாம் அதனுடைய எண்ணிக்கையை தவறாமல் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக அவற்றில் நாம் தவறிழைக்க கூடும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு நான் நகரும் பொழுது கவனமாக என்ன வேண்டும் ஏனென்றால் n10 மற்றும் n9 மற்றும்n 8 ஆகியவை மிகவும் அருகில் இருக்கும் நீங்கள் இவற்றிற்கான வட்ட அளவுகோலில் ரீடிங் எடுக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக நமக்கு சரியான முடிவுகள் கிடைக்கும் அதாவது வளைவின் விட்டம் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரியான மதிப்பிற்கு அருகாமையில் கிடைக்கும் இங்கு இதுதான் மைக்ராஸ்கோப் மிக எளிமையான மைக்ராஸ்கோப் மற்றும் ப்ளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அதனுடைய கிளாஸ் தட்டு இவற்றை உபயோகப்படுத்துகிறோம் கிளாஸ் பிளேட்டை கோணத்தை மாற்றுவதற்காக உபயோகப்படுத்துகிறோம் இங்கு சாய் கோணம் என்பது கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது இங்கு வட்ட வடிவ பட்டைகள் நமக்கு கிடைப்பது காற்று படலத்தின் தடிமன் மாறுவதன் காரணமாகும் வேறு ஒரு சோதனையில் தடிமன் கான்ஸ்டன்ட் இருக்கும் சாய் கோணம் மாறுவதாக இருக்கும் நமக்கு சாய் கோணம் மாறுவதால் நமக்கு பட்டைகள் கிடைக்கும் பொதுவாக 2d sin Ɵ அல்லது cos Ɵஅல்லது 2t cos Ɵ இந்த மாதிரியான தொடர்புகள் நமக்கு கிடைக்கும் தடிமன் மாறினால் சாய் கோணம் கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது சாய் கோணம் மாறினால் தடிமன் கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது இந்த சோதனையில் சாய் கோணம் கான்ஸ்டன்ட் ஆக உள்ளது தடிமன் மாறுபடுகிறது நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்